எனவே இந்த சொற்பொழிவில் வி ஐ இயற்பியல் வடிவமைப்பில் இடவமைவு பிரச்சினைகள் குறித்த விவாதத்துடன் தொடர்கிறோம் எனவே விரிவுரையின் இந்த இரண்டாம் பகுதியில் முதலில் இடவமைப்பில் குறிப்பிட்ட சில வடிவமைப்பு பாணி சிக்கல்களைப் பற்றி பேசுகிறோம் இப்போது நான் என்ன சொல்கிறேன் என்றால் வி ஐ இயற்பியல் வடிவமைப்பில் பல படிகள் உங்கள் இறுதி தளவமைப்பை உருவாக்குவதில் நீங்கள் பின்பற்றும் சரியான வடிவமைப்பு பாணியைப் பொறுத்தது என்பதையும் நான் முன்பு குறிப்பிட்டேன் இது ஒரு புள் கஸ்டம் மாக இருக்கும்போது அது செமி கஸ்டம் நிலையான செல் அடிப்படையிலானது இது கேட் அடிப்படையிலானது அல்லது FPGA அடிப்படையிலானது மற்றும் பல எனவே வடிவமைப்பு பாணியின் தேர்வு எவ்வாறு பாதிக்கப்படலாம் அல்லது நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் அல்லது இடவமைவு கட்டத்தில் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதை அந்தந்த இடவமைவு மூலம் இங்கே பார்ப்போம் எனவே இடவமைவு சிக்கலில் இருந்து எழும் முக்கிய சிக்கல்கள் இது பயன்படுத்தப்படும் வடிவமைப்பு பாணியைப் பொறுத்தது இதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் நிலையான செல் வடிவமைப்பு பாணியில் உதாரணமாக தளம் அமைத்தல் மற்றும் இடவமைவு சிக்கல்கள் ஒன்றே என்பதை நான் முன்பே குறிப்பிட்டேன் ஏனென்றால் ஒரு நிலையான செல் அடிப்படையிலான வடிவமைப்பில் நீங்கள் ஒரு கலத்தை வைக்கக்கூடிய இடங்கள் மட்டுப்படுத்தப்பட்டவை என்பதை நினைவில் கொள்கிறீர்கள் இது வரிசைகளில் மட்டுமே நீங்கள் கலங்களை வைக்க முடியும் எனவே நாங்கள் தரைத் திட்டத்தைப் பற்றி பேசும்போது இந்த கலங்களுக்கு தற்காலிகமாக ஒரு இடத்தை ஒதுக்குகிறீர்கள் இப்போது அந்த இருப்பிடம் அந்த வரிசைகளில் ஒன்றிற்குள் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு வரிசையில் ஒரு கலத்தை வைத்தால் நீங்கள் இடவமைபயும் முடிக்கிறீர்கள் ஏனென்றால் இடவமைவு என்பது ஒரே பொருளைக் குறிக்கும் கலங்களை ஒரு வரிசையில் வைக்கவும் எனவே இங்கே ஒரு வடிவமைப்பு பாணி உதாரணம் உள்ளது இங்கு தளம் அமைத்தல் மற்றும் இடவமைவு இவற்றில் உண்மையில் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது எனவே ASIC வடிவமைப்பு பாணிகளை குறிப்பாக புள் கஸ்டம் நிலையான செல் மற்றும் கேட் வரிசை மற்றும் இடவமைவுக்கான முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கிறோம் எனவே நாங்கள் புள் கஸ்டத்துடன் தொடங்குகிறோம் இந்த சிலிக்கான் தளத்தை நாங்கள் கொண்டிருக்கும் இந்த முற்றிலும் கட்டுப்பாடற்ற வடிவமைப்பு பாணியை இப்போது புள் கஸ்டத்தில் பார்த்தோம் மேலும் நீங்கள் விரும்பும் எந்த இடத்தையும் நாங்கள் வைக்கலாம் மேலும் வடிவங்கள் அளவுகள் தொகுதிகளின் விகித விகிதங்கள் மாறுபடலாம் எந்தவொரு கட்டுப்பாடும் இல்லை நிச்சயமாக நீங்கள் மற்ற வடிவமைப்பு பாணிகளையும் கலக்கலாம் சில பகுதி ஒரு நிலையான செல் தளமாக இருக்கலாம் சில பகுதி புள் கஸ்டங்களாக இருக்கலாம் ஆனால் பொதுவாக புள் கஸ்டம் அடிப்படை வடிவமைப்பு பாணிக்கு இது உண்மைதான் எனவே இடவமைவு சிக்கல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தளவமைப்பு பகுதிக்குள் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளின் பல தொகுதிகளை வைப்பதைக் கொண்டிருக்கும் இப்போது தொகுதி வடிவங்கள் மிகவும் வழக்கமானதாக இருக்காது இதன் காரணமாக சில பகுதி பயன்படுத்தப்படாமல் இருக்கலாம் முழு தனிப்பயன் வடிவமைப்பு பாணிக்கு நான் உங்களுக்கு முன்னர் தரையையும் இடவமைவு படிகளையும் தேவை என்று வெளிப்படையாகக் குறிப்பிட்டுள்ளேன் இருப்பினும் நாங்கள் பயன்படுத்தும் வழிமுறையைப் பொறுத்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடவமைவுடன் தொடங்கக்கூடிய பல மறு செய்கைகள் தேவைப்படலாம் மேலும் நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் ஒரு செயல்பாட்டு செயல்பாட்டில் வடிவமைப்பு தரத்தை அடுத்தடுத்து மேம்படுத்தவும் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் தளவமைப்பை சிறிது மாற்றியமைக்கிறீர்கள் இப்போது புள் கஸ்டத்திற்கு தரைத்தளம் மற்றும் இடவமைவு படிகள் தேவைப்படுகின்றன இதன் அர்த்தம் என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை மீண்டும் சொல்கிறேன் மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் நாங்கள் தரைத் திட்டத்தைப் பற்றி பேசுகிறோம் ஒரு தொகுதி A உள்ளது ஒரு தொகுதி B உள்ளது ஒரு தொகுதி C மற்றும் D உள்ளது இது இந்த 4 தொகுதிகளுக்கான தரைத்தளத்தின் ஒரு சான்று அல்லது எடுத்துக்காட்டு இப்போது மீண்டும் இடவமைவு அடுத்த கட்டத்திற்கு செல்லும்போது இப்போது தொகுதிகளின் சரியான வடிவங்களும் அளவும் வரையறுக்கப்பட்டுள்ளன மேலும் ரூட்டிங் செய்வதற்கு கூடுதல் இடத்தை வைத்திருக்க வேண்டும் எனவே இப்போது உங்கள் இடவமைவு இப்படித் தோன்றலாம் இது உங்கள் தொகுதி A ஆக இருக்கும் இது உங்கள் தொகுதி B ஆக இருக்கலாம் உங்கள் தொகுதி C இப்படி இருக்கலாம் உங்கள் தொகுதி D சிறியதாக இருக்கலாம் இதை இப்படிச் சொல்வோம் எனவே ஒரு இடவமைவுக்கான இந்த எடுத்துக்காட்டில் இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் இது ஒரு இடவமைவு எனவே ஒரு இடத்தின் இந்த எடுத்துக்காட்டில் தொகுதிகளுக்கு இடையில் மற்றும் சுற்றியுள்ள சில இடைவெளிகளை நீங்கள் வெளிப்படையாக வைத்திருக்கிறீர்கள் இதைப் பயன்படுத்தி நீங்கள் ரூட்டிங் அல்லது ஒன்றோடொன்று இணைப்புகளை சரியாக முடிக்க முடியும் மேலும் தொகுதிகளின் வடிவங்கள் மற்றும் அளவுகளின் சீரற்ற தன்மையால் இங்கே பயன்படுத்தப்படாத சில பகுதிகள் உள்ளன எனவே நாங்கள் இப்பகுதியின் இந்த பகுதியை உண்மையில் பயன்படுத்தவில்லை எனவே இது புள் கஸ்டம் வடிவமைப்பில் இடவமைவுக்கான பண்புகளில் ஒன்றாகும் பின்னர் வீணடிக்கப்படும் சில பகுதிகள் இருக்கலாம் அடுத்து இந்த நிலையான செல் வடிவமைப்பு பாணிக்கு வருவோம் எனவே இங்கே நான் குறிப்பிட்டுள்ளபடி தரைத் திட்டமிடல் மற்றும் இடவமைவு ஆகியவற்றின் பிரச்சினை ஒன்றே எனவே மீண்டும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் எனவே இந்த நிலையான செல் வடிவமைப்பு பாணியில் உங்கள் தளவமைப்பு பகுதி இப்படி இருக்கும் அங்கு பல வரிசைகள் இருக்கும் அதில் நீங்கள் நிலையான கலங்களில் ஒவ்வொன்றாக வைக்கப்படுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நான் இரண்டு வரிசைகளைக் காட்டுகிறேன் இப்போது என்னிடம் சில நிலையான கலங்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது போன்ற ஒரு வடிவம் ஒரு சிறிய குறைவான அகலம் போன்றது எனவே அவற்றை எங்காவது வைக்க விரும்புகிறேன் எனவே தரைத் திட்டத்தில் நான் இந்த தொகுதிகளுக்கான தற்காலிக இடத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் இந்தத் தொகுதி 1 என்று அழைப்போம் இந்தத் தொகுதியை 2 என்று அழைப்போம் தளம் கட்டும் கட்டத்தின் போது எனது தொகுதி 1 ஐ இங்கே வைக்க முடிவு செய்தேன் என்று நினைக்கிறேன் தொகுதி 2 நான் இங்கே வைக்கலாம் என முடிவு செய்தேன் இப்போது வடிவமைப்பு பாணியில் உள்ள கட்டுப்பாடு காரணமாக தளம் அமைக்கும் போது நீங்கள் பார்க்கிறீர்கள் எங்கள் இந்த தொகுதிகள் இந்த நிலையான செல் வரிசைகளில் மட்டுமே வைக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இடவமைப்பில் நாங்கள் அதையே செய்ய வேண்டும் இது நீங்கள் தடுப்பை வைக்கக்கூடிய ஒரே இடங்கள் இவைதான் எனவே வடிவமைப்பின் போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது இடவமைப்பில்பின் போது இருக்க வேண்டியதுதான் எனவே நிலையான செல் வடிவமைப்பின் விஷயத்தில் இரண்டு சிக்கல்களும் ஒன்றே இப்போது இங்கே நிச்சயமாக உங்கள் நோக்கம் ஒட்டுமொத்த தளவமைப்புப் பகுதியைக் குறைப்பதாக இருக்கும் தளவமைப்பு பகுதி என்பது உங்கள் ஒன்றோடொன்று சிக்கலான தன்மையைக் குறைக்கும் வகையில் தொகுதிகளை ஒதுக்கியுள்ளீர்கள் என்பதாகும் அதாவது நீங்கள் ஒன்றோடொன்று இணைக்க வேண்டிய தடங்களின் எண்ணிக்கை அதாவது சேனல்கள் சில சேனல் உயரங்களைக் குறைத்தல் மீண்டும் இந்த வரைபடத்திற்கு வருவது போல சேனல் உயரம் இதுதான் இது ஒன்றோடொன்று இணைக்கும் கம்பிகள் அமைக்கப்பட வேண்டிய இடம் மற்றும் இங்கு எத்தனை தடங்கள் அமைக்கப்படும் என்பதைப் பொறுத்து அந்த சேனலின் உயரம் சரி செய்யப்படும் எனவே உங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான தடங்கள் தேவைப்படும் வகையில் தொகுதியை ஒதுக்குவதே ஒரு குறிக்கோளாக இருக்கும் எனவே சேனலின் உயரம் குறைவாக இருக்கும் நிச்சயமாக பரந்த வரிசையின் அகலத்தை குறைக்க விரும்புகிறோம் நிலையான செல் வடிவமைப்பைப் போலவே அனைத்து வரிசைகளும் ஒரே அகலத்தில் இருப்பது விரும்பத்தக்கது இது உங்களுக்குப் பகுதியின் உகந்த பயன்பாட்டை வழங்கும் ஆனால் மீண்டும் இறுதியில் சற்று சமமற்ற தொகுதிகள் உள்ளன எனவே ஒரு சிறிய பொருத்தமின்மை இருக்கலாம் எனவே அகலங்களுக்கு இடையில் அதிக வித்தியாசம் இருக்கக் கூடாத ஒரு சிறிய பொருந்தாத தன்மை கூட உள்ளது நிலையான செல் அமைப்பில் அகலமான வரிசையைக் குறைக்க முயற்சிக்கிறோம் இதைத்தான் நான் குறிப்பிட்டுள்ளேன் கடைசி விஷயம் செல் ரூட்டிங் மீது ஏதோ ஒன்று உள்ளது இது அதிநவீன ரூட்டிங் வழிமுறைகளில் ஒன்று இங்கே நீங்கள் கிட்டத்தட்ட சேனல் குறைவான வடிவமைப்புகள் என்று ஒன்றைப் பெறலாம் எனவே இதன் பொருள் இந்த வரைபடத்தின் உதவியுடன் மீண்டும் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறேன் இப்போது இந்த வரைபடத்தில் நீங்கள் ஒன்றோடொன்று இணைக்க ஒரு தனி பகுதியை வைத்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று இந்த விஷயத்தில் நான் கூறியது போல கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோடுகளை இரண்டு வெவ்வேறு அடுக்குகளில் அமைத்து இது போன்ற இணைப்புகளை நீங்கள் முடிக்கிறீர்கள் இப்போது இந்த இணைப்புகள் உலோக அடுக்குகளில் உருவாக்கப்படுகின்றன அவை பொதுவாக அதிக அடுக்கு மேற்பரப்பில் இருக்கும் உண்மையான டிரான்சிஸ்டர்களுடன் ஒப்பிடும்போது பாலிசிலிகான் இந்த அடுக்குகளில் பரவுவதைப் பயன்படுத்தி கீழே புனையப்பட்டுள்ளன எனவே உலோக அடுக்குகள் எப்படியிருந்தாலும் அவை டிரான்சிஸ்டர்களுக்கு மேலே இருக்கும் எங்கள் அடுக்கில் உருவாக்கப்படுகின்றன எனவே அவை டிரான்சிஸ்டர்களுக்கு மேலே இருப்பதால் இது போன்ற இணைப்புகளை உருவாக்குவதை யாரும் தடுக்கவில்லை இங்கே நீங்கள் இதைப் போன்ற ஒரு ஒன்றோடொன்று இணைக்க முடியும் என்று சொல்லலாம் அதாவது கலத்தின் மேலே நீங்கள் வேறு ஒரு அடுக்கில் கலத்திற்கு மேலே உள்ள இணைப்புக் கோடுகளை வரைகிறீர்கள் இது செல் ரூட்டிங் வழியாக அழைக்கப்படுகிறது இப்போது நீங்கள் உங்கள் ரூட்டிங் முடிக்க முடிந்தால் செல் முறையில் இந்த வழியில் பொருள் உங்களுக்கு இந்த தனி சேனல் தேவையில்லை எனவே நீங்கள் நிலையான சேனலின் குறைவான தளவமைப்பைப் பெறுவீர்கள் இது மீண்டும் மிகச் சிறியதாக இருக்கும் எனவே அடுத்த ஒரு கேட் வரிசைகளுடன் தொடர்கிறது கேட் வரிசைகள் இங்கே நம்மிடம் உள்ளன இங்கே கேட்களுக்கு ஒரு பகுதி உள்ளது எனவே நீங்கள் பகிர்வு செய்யும் போது பகிர்வுகளை உருவாக்குகிறீர்கள் பகிர்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு கூறுகளையும் எங்காவது வைக்க முயற்சிக்கிறீர்கள் தரையையும் நீங்கள் அதே காரியத்தைச் செய்கிறீர்கள் இடவமைவும் நீங்கள் அதே காரியத்தைச் செய்வீர்கள் எனவே இந்த அனைத்து நடவடிக்கைகளின் இறுதி குறிக்கோள் கேட் வரிசையில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஒரு கேட் வைப்பதாகும் எனவே கேட் வரிசை வடிவமைப்பு பாணியைப் பகிர்வு செய்தல் தரைத்தளம் இடவமைவு இவை அனைத்தையும் ஒன்றாக இணைக்க முடியும் அவை உண்மையில் வேறுபட்ட எதையும் குறிக்கவில்லை ஆனால் FPGA களுக்கு இருப்பினும் சிக்கல் சற்று வித்தியாசமானது எனவே இங்கே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கேட் வரைபடமாக்கவில்லை FPGA களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வதைப் போல இது போன்ற ஒரு சுற்று நெட்லிஸ்ட் என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு இது போன்ற ஒரு சுற்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இங்கே பல கேட்கள் உள்ளன இப்போது நான் அதை 4 FPGA இல் வரைபடமாக்க விரும்புகிறேன் அங்கு உங்களிடம் 4 உள்ளீட்டு தேடல் அட்டவணைகள் உள்ளன எனவே இந்த வகையான காட்சிக்காக நான் சொன்னது போல் நீங்கள் ஒரு கேட்டை ஒரு LUT இல் வரைபடமாக்குகிறீர்கள் என்று அல்ல ஆனால் 4 உள்ளீடுகள் மற்றும் 1 வெளியீட்டைக் கொண்டிருக்கும் எந்த பொது சுற்று அல்லது துணை சுற்று ஒரு LUT இல் வரைபடமாக்கப்படலாம் எனவே இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் சுற்றுகளின் இந்த பகுதியை ஒரு LUT ஆக வரைபடமாக்கலாம் இதை LUT 1 என்றும் மீதமுள்ள பகுதியை மீண்டும் 3 உள்ளீடுகள் மற்றும் ஒரு வெளியீட்டை இரண்டாவது LUT ஆகவும் அழைப்போம் எனவே FPGA களுக்கான மேப்பிங் மிகவும் எளிமையானது எனவே நீங்கள் உங்கள் நெட்லிஸ்ட் ட்ரீ எடுத்துக்கொள்கிறீர்கள் மற்றும் நெட்லிஸ்ட் ட்ரீலிருந்து நீங்கள் உண்மையில் 4 உள்ளீடுகள் மற்றும் 1 வெளியீடு வரை இருக்கும் வரைபடத்திலிருந்து துணை சுற்றுகளைக் கண்டுபிடித்து ஒருவித வரைபடப் பகிர்வைச் செய்கிறீர்கள் எனவே வரைபட பகிர்வுக்கு பல நல்ல வழிமுறைகள் உள்ளன அவை சரியாக உள்ளன எனவே இது FPGA களுக்கு செய்யப்படுகிறது இப்போது இடவமைவு வழிமுறைகளைப் பற்றிப் பேசுகையில் இடவமைவு வழிமுறைகளை இந்த வகுப்புகளாக பரவலாக வகைப்படுத்தலாம் சிமுலேஷன் பேஸ் சிமுலேட் அண்ணேலிங் சிமுலேட் ஏவொலுஷன் அல்லது ஜெனெடிக் அல்கோரிதம் போர்ஸ் டிரெசிடெட் ப்ளஸ்ட்மென்ட் இதுவும் ஒரு சுவாரஸ்யமான முறையாகும் பகிர்வு செயலாக்கத்திலிருந்து நீங்கள் இடவமைப்பில்பை உருவாக்கும் முறைகள் உள்ளன ப்ரூயரின் வழிமுறை Breuer's algorithm மற்றும் சில மாற்றியமைக்கும் முனையப் பரப்புதல் போன்ற முறைகள் உள்ளன மேலும் வேறு சில முறைகளும் கிளஸ்ட்டர் கிரௌத போர்ஸ் டிரெசிடெட் மற்ற வகைகளில் நீங்கள் வகைப்படுத்தலாம் எனவே இது ஒரு ஆரம்பக் கிளஸ்டரை உருவாக்கப் பயன்படுத்தப்படலாம் இது கிளஸ்டராக இருக்கலாம் அல்லது சில வகையான ஆரம்ப இடவமைப்பில்பைக் குறிக்கிறது இது எடுத்துக்காட்டாக உருவகப்படுத்தப்பட்ட சிமுலேட் அண்ணேலிங் போது மேம்படுத்தப்படலாம் எனவே இந்த வழிமுறைகளில் சிலவற்றைப் பார்ப்போம் சிமுலேட்டட் அனீலிங் என்பது ஒரு வழிமுறையாகும் இது இடவமைவு சிக்கலைப் பொறுத்தவரை மிகவும் பிரபலமாக உள்ளது முன்னதாக உருவகப்படுத்தப்பட்ட அனீலிங் பற்றி நாங்கள் பேசினோம் சிமுலேட்டட் அனீலிங் பற்றி நீங்கள் கூறியதை நினைவுபடுத்துவதற்கு சிறிது நேரம் செலவிடுவோம் மேலும் இந்த கருவியை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு கருவி அல்லது வழிமுறையை என்று நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த குறிப்பிட்ட சிக்கலுக்கு இடவமைப்பு எனவே சிமுலேட்டட் அனீலிங் இது உலோகங்கள் அல்லது கண்ணாடிகளில் காய்ச்சிக்குளிரவைத்தல் செயல்முறையை உருவகப்படுத்தும் ஒரு செயல்முறை என்று நான் குறிப்பிட்டேன் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை உலோக அல்லது கண்ணாடி படிகங்களை உருவாக்கும்போது பொருளை அதிக வெப்பநிலைக்கு உருக்கி அது திரவமாக மாற்றப்படுகிறது பின்னர் நீங்கள் குளிரூட்டும் வரிசையைப் பின்பற்றுகிறீர்கள் பொருள் மற்றும் பொருள் இறுதியாக படிகமாக்கும் மற்றும் நாம் விரும்பும் பொருளின் வடிவத்தை எடுக்கும் திரவ நிலையை மெதுவாக குளிர்விக்கிறோம் எனவே அதிக வெப்பநிலையில் பொருள்களின் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் மிகவும் கொந்தளிப்பானவை அவை மிக வேகமாக நகர்கின்றன ஆனால் வெப்பநிலை குறைந்து கொண்டே வருவதால் அவை மேலும் மேலும் உறுதிப்படுத்தப்படுகின்றன எனவே இதேபோன்ற ஒன்று இங்கே செய்யப்படுகிறது ஆரம்பத்தில் பொருள் மாறக்கூடும் என்று சில ஒப்புமைகள் வரையப்படுகின்றன ஆனால் நீங்கள் நேரம் செல்லும்போது பொருள் மேலும் மேலும் நிலையானதாகிவிடும் எனவே வரையப்பட்ட ஒப்புமை இது போன்றது நீங்கள் ஆரம்ப இடவமைவுடன் தொடங்குகிறீர்கள் இது பொருளின் நிலையின் ஆரம்ப நீர்மை நிறையை குறிக்கும் நீங்கள் மேம்படுத்த விரும்பும் ஆரம்ப இடவமைவுடன் தொடங்கவும் உதாரணமாக தொகுதிகளுக்கு பரிமாறிக்கொள்வது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துவது ஒரு தொகுதியின் நோக்குநிலையை மாற்றுவது போன்ற பல நகர்வுகளை நீங்கள் வரையறுத்துள்ளீர்கள் இதன் விளைவாக அதிகரிக்கும் மேம்பாடுகள் ஏற்படக்கூடும் எனவே நீங்கள் முன்னேற்றம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் செலவைக் குறைக்கும் நகர்வுகள் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன ஆனால் இருப்பினும் நீங்கள் ஒரு நகர்வை மேற்கொள்கிறீர்கள் ஆனால் செலவு அதிகரித்து வருகிறது எனவே இதுபோன்ற நடவடிக்கையை நீங்கள் எப்போதும் நிராகரிப்பீர்கள் எனவே அந்த நகர்வை நீங்கள் நிராகரிக்கலாம் ஆனால் அந்த நடவடிக்கை மறு செய்கைகளின் எண்ணிக்கையுடன் குறையும் நிகழ்தகவுடன் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த மூலோபாயம் லோக்கல் மினிமாவில் சிக்குவதைத் தவிர்க்க உதவுகிறது எந்தவொரு தேர்வுமுறை சிக்கலிலும் நான் காண முடியும் எனவே பொதுவாக சிக்கலான சிக்கலுக்கு நீங்கள் இதுபோன்ற ஒரு நடத்தை கொண்டிருப்பீர்கள் நேரத்துடன் செலவாகும் எனவே நீங்கள் தேர்வுமுறை செய்யும்போது உங்கள் செலவு மீண்டும் அதிகரித்து மீண்டும் குறைந்து வருவதை நீங்கள் காணலாம் எனவே பல மினிமா புள்ளிகள் இருக்கலாம் எனவே நீங்கள் இருந்தால் இங்கே சொல்லுங்கள் பின்னர் நீங்கள் செலவைக் குறைக்க முற்றிலும் பேராசை கொண்ட அணுகுமுறையைப் பயன்படுத்துகிறீர்கள் பிறகு நீங்கள் இங்கே மாட்டிக்கொள்வீர்கள் ஆனால் நீங்கள் சில ஸ்னூப்புகளைப் பின்தொடர்ந்தால் நீங்கள் இந்த திசையில் ஒரு நகர்வை மேற்கொள்ளக்கூடும் எனவே நீங்கள் மறுபுறம் நகர்கிறீர்கள் மேலும் நீங்கள் இந்த பள்ளத்தாக்கில் விழுந்து இன்னும் குறைந்த செலவைக் கொண்ட இந்த தீர்வை அடையலாம் நீங்கள் லோக்கல் மினிமாவில் புள்ளிகளைத் தவிர்க்கிறீர்கள் என்று சொல்வதற்குப் பின்னால் உள்ள அடிப்படை யோசனை இதுதான் இவை லோக்கல் மினிமாவில் புள்ளிகள் இப்போது மற்றொரு விஷயம் என்னவென்றால் சொற்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் எனவே இதை எவ்வாறு செயல்படுத்தலாம் ஒரு நிரலாக்கத்தைப் பொறுத்தவரை நாங்கள் இந்த வழியில் செயல்படுத்தினால் வெப்பநிலையைக் குறிக்கும் ஒரு மாறியை நீங்கள் வைத்திருக்க முடியும் இந்த வெப்பநிலையை அதிக மதிப்புக்குத் தொடங்குவதன் மூலம் நான் தொடங்குவேன் என்று சொல்லலாம் ஒவ்வொரு மறு செய்கையின் முடிவிலும் வெப்பநிலையை மாற்றியமைக்கிறேன் T க்கு T க்கு சமம் என்று சொல்லலாம் 0 95 என்று சொல்லலாம் எனவே ஒவ்வொரு அடியிலும் நான் இந்த வெப்பநிலையை படிப்படியாக 100000 போலவே குறைப்பேன் ஒரு மறு செய்கைக்குப் பிறகு அது 95000 ஆக இருக்கும் 7 மறு செய்கைக்குப் பிறகு அது இன்னும் குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் வெப்பநிலை வசனங்களின் நேரத்தை சதி செய்தால் இது வளைவின் சில சாய்வுகளைப் பின்பற்றி இந்த பெருக்கல் காரணியைப் பொறுத்து இடையில் நீங்கள் ஒரு அளவுருவைப் பயன்படுத்தலாம் e−αT α ஒரு மாறிலி என்று சொல்லலாம் எனவே இது ஒரு மோசமான நடவடிக்கையை நிகழ்தகவுடன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் எனவே இந்த நிகழ்தகவுக்கான T அதிகமாக இருப்பதால் நீங்கள் பார்க்கிறீர்கள் மின் சக்தி கழித்தல் மிகச் சிறிய எண் எனவே இந்த எண்ணிக்கை உண்மையில் 1 க்கு அருகில் உள்ளது ஆனால் வெப்பநிலை குறையும்போது இது குறைவாகவும் மாறும் எனவே இந்த நிகழ்தகவுகள் உண்மையில் குறைந்துவிட்டன எனவே யோசனை என்னவென்றால் ஆரம்பத்தில் மறு செய்கையின் ஆரம்ப பகுதிகளை நோக்கி நீங்கள் சொற்களை ஏற்றுக் கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள் பல முறை நகர்கிறது ஆனால் நேரம் முன்னேறும்போது வெப்பநிலை குறைகிறது எனவே இங்கே நாம் நிகழ்தகவைக் குறைப்போம் மோசமான நகர்வை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு குறைவாகவும் மாறும் இதுதான் யோசனை எனவே உருவாக்கப்பட்ட மிகவும் பிரபலமான உருவகப்படுத்தப்பட்ட அனீலிங் கருவியில் ஒன்று டிம்பர் வுல்ஃப் என்று அழைக்கப்பட்டது உண்மையில் காலப்போக்கில் ஒரு புள்ளி இருந்தது ஆனால் டிம்பர் வுல்ஃப் சிறந்த அறியப்பட்ட இடவமைப்பு வழிமுறையாகும் மேலும் இது முக்கியமாக நிலையான செல் அடிப்படை வடிவமைப்புகளுக்கான இடவமைப்பில்பை உருவாக்குவதற்குப் பயன்படுத்தப்பட்டது நிச்சயமாக இது பொதுவான முழு தனிப்பயன் வடிவமைப்புகளுக்கும் பயன்படுத்தப்படலாம் டிம்பர் வுல்ஃப் எவ்வாறு செயல்படுகிறது என்று சொல்வோம் இந்த உருவகப்படுத்தப்பட்ட சிமுலேட் அண்ணேலிங் செயல்முறை அல்லது வழிமுறையின் ஒட்டுமொத்த போலி குறியீடு இது வெவ்வேறு படிகளைப் பார்ப்போம் வெப்பநிலையைக் குறிக்கும் ஒரு மாறி T ஐப் பயன்படுத்துகிறோம் என்று நான் சொன்னது போல் 100000 என்று நான் சொன்ன உதாரணம் போன்ற சில பெரிய மதிப்பைத் துவக்குகிறோம் அது ஆரம்ப வெப்பநிலையாக இருக்கும் நீங்கள் தொகுதிகளின் ஆரம்ப இடத்துடன் தொடங்கலாம் எனவே ஆரம்பத்தில் நாம் சீரற்ற இடவமைவுடன் தொடங்கலாம் அல்லது ஒருவித நுண்ணறிவுக்கு உருவாக்கப்பட்ட சில இடவமைவுகள் பின்னர் பார்ப்போம் இப்போது இந்த சுழற்சியில் நான் ஒரு இறுதி தற்காலிகத்தை உருவாக்க முடியும் நான் ஒரு இறுதி தற்காலிகத்தை வரையறுக்க முடியும் இறுதி வெப்பநிலையை நான் 0 5 என வரையறுக்கலாம் எனவே ஒவ்வொரு மறு செய்கையிலும் நான் T ஐ அட்டவணைக்கு சமமான வெப்பநிலையை குறைக்கிறேன் இது T க்கு சமமான T ஐ 0 95 ஆல் பெருக்குகிறது எனவே T குறைந்து வருகிறது எனவே நேரத்தில் T என்பது இறுதி வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பின்னர் நீங்கள் வளையிலிருந்து வெளியேறுவீர்கள் இல்லையெனில் நீங்கள் மீண்டும் செய்வீர்கள் இப்போது ஒவ்வொரு வெப்பநிலை மதிப்பிலும் நீங்கள் பல உள் சுழல்கள் அல்லது மறு செய்கைகளைச் செய்கிறீர்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு வெப்பநிலையிலும் சோதனைகளின் எண்ணிக்கை இன்னும் நிறைவடையவில்லை 100 சோதனை நகர்வுகளை உருவாக்க நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் என்று சொல்லலாம் இதன் பொருள் T இன் ஒவ்வொரு மதிப்பிலும் உள்ளது எனவே T இன் ஒவ்வொரு மதிப்புக்கும் உள் சுழற்சி 100 மடங்கு சுழலும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு செயல்பாட்டு அழைப்பு பெர்டர்ப் என்று அழைக்கும் ஒரு சோதனை நகர்வை நீங்கள் செய்கிறீர்கள் இது உங்கள் இடவமைவு P இல் சிறிய மாற்றங்களைச் செய்கிறது இது உங்கள் புதிய இடமாக இருக்கும் எனவே உங்களிடம் செலவு செயல்பாடு உள்ளது உங்கள் புதிய பகுதி புதிய இடவமைவு மற்றும் அசல் இடவமைவு ஆகியவற்றிற்கு நீங்கள் பயன்படுத்த மற்றும் ΔC இல் உள்ள வேறுபாட்டைக் காண்க ΔC எதிர்மறையாக இருந்தால் அதாவது நீங்கள் ஒரு சிறந்த இடத்தைக் கண்டுபிடித்தீர்கள் எனவே நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் P ஆக மாற்றவும் இந்த புதிய இடவமைவு மூலம் P ஐ மாற்றவும் ஆனால் இல்லையெனில் உங்கள் செலவு அதிகரித்து வருவது நேர்மறையானது நீங்கள் இது போன்ற ஒரு செயல்பாட்டைப் பயன்படுத்துகிறீர்கள் 0 மற்றும் 1 க்கு இடையில் ஒரு சீரற்ற எண் ΔC ஒரு சீரற்ற எண்ணை உருவாக்குவது T ஐ விட அதிகமாக இருந்தால் இது அந்த நிபந்தனையை உருவாக்குகிறது இது மறு செய்கையின் ஆரம்ப பகுதியை நோக்கிய உங்கள் நிகழ்தகவு என்றால் பெரியது ஆனால் டி அதிகரிக்கும் போது நிகழ்தகவு சிறியதாக இருக்கும் இந்த நிலை அதை கவனித்துக்கொள்கிறது எனவே இந்த நிகழ்தகவுடன் சீரற்றதை விட அதிகமாக உள்ளது பின்னர் இந்த மோசமான நடவடிக்கையை நீங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்கிறீர்கள் எனக்குத் தெரியும் இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும் இதைப் பாருங்கள் மிகவும் எளிது செயல்முறை மிகவும் எளிமையானது எனவே டிம்பர்வொல்பில் ஆரம்ப வெப்பநிலை 4 மில்லியனாக அமைக்கப்பட்டது இறுதி வெப்பநிலை 0 1 ஆக இருந்தது நான் சொன்னது போல் அட்டவணை 0 95 க்குள் இல்லை ஆனால் இது சில பெருக்க காரணிகளாக இருந்தது இது குளிரூட்டும் செயல்முறை தொடங்கும் போது காலத்துடன் மாறுகிறது நீங்கள் ஆல்பா T உடன் 0 8 க்கு சமமாகத் தொடங்குகிறீர்கள் ஆனால் வெப்பநிலையின் நடுத்தர வரம்பில் நீங்கள் அதை 0 95 ஆக ஆக்குகிறீர்கள் இறுதியில் நீங்கள் அதை மீண்டும் 0 8 ஆக்குகிறீர்கள் எனவே என்ன நடக்கும் என்றால் குளிரூட்டும் வரிசை உண்மையில் இதுபோன்று இருக்கும் ஆரம்பத்தில் இது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் குளிர்ச்சியாக இருக்கும் பின்னர் அது சமன் செய்யப்படும் பின்னர் மீண்டும் இங்கே வரை குளிர்ச்சியாக இருக்கும் எனவே இது இந்த வெப்பநிலை வசனங்கள் நேர வளைவு போன்றதாக இருக்கும் எனவே இது பரிசோதனையின் மூலம் முடிவு செய்யப்பட்டுள்ளது அல்லது வந்துள்ளது எனவே பல்வேறு வகையான அட்டவணை செயல்பாடுகளைப் பயன்படுத்துவதன் மூலம் ஆசிரியர்களான செச்சென் மற்றும் சாங்கியோவானி வின்சென்டெல்லி ஆகியோர் இந்த வகையான செயல்பாடு இடவமைவுக்கு சிறந்ததாக செயல்படுவதைக் கண்டறிந்தனர் எனவே அவர்கள் 3 வெவ்வேறு மாற்று நகர்வுகளைப் பயன்படுத்தினர் இந்த M1 M2 மற்றும் M3 இந்த M1 நீங்கள் ஒரு தொகுதி தோராயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியை புதிய இடத்திற்கு இடமாற்றம் செய்வதைக் குறிக்கிறது இந்தத் தொகுதியையும் புதிய இருப்பிடத்தையும் காண்க இரண்டாவது நகர்வு M2 நீங்கள் இரண்டு சீரற்ற தொகுதிகளை எடுத்துக்கொள்வதாகக் கூறுகிறது நீங்கள் இருப்பிடங்களை பரிமாறிக்கொள்கிறீர்கள் மூன்றாவது நடவடிக்கை நீங்கள் சீரற்ற முறையில் ஒரு தொகுதியை எடுப்பதாகக் கூறுகிறது நீங்கள் நோக்குநிலையை மாற்றுகிறீர்கள் நோக்குநிலை என்பது நீங்கள் ஒரு கண்ணாடிப் படத்தை எடுத்துக்கொள்வதாகும் கண்ணாடியின் படம் என்பது உங்களுக்கு ஒரு தொகுதி இருப்பதைக் குறிக்கிறது அதை நீங்கள் x திசையில் ஒரு கண்ணாடியை எடுத்து x திசையில் சுழற்றினீர்கள் அல்லது அதை y திசையில் நன்றாக சுழற்றினீர்கள் Y திசையில் சுழற்றுவது முழு தனிப்பயன் வடிவமைப்பிற்கு பொருந்தும் நிலையான கலங்களுக்கு நீங்கள் உண்மையில் அதை செய்ய முடியாது ஏனெனில் நீங்கள் நிலையான கலங்களில் நினைவு கூர்கிறீர்கள் VDD மேலே இயங்குகிறது மற்றும் தரையில் கீழே இயங்குகிறது நீங்கள் இந்த வழியில் சுழன்றால் தரை உயரும் மற்றும் வி டி குறையும் ஆனால் பொதுவான புள் கஸ்டம்த்தில் நீங்கள் இதை நன்றாக செய்யலாம் இந்த நகர்வுகள் M1 M2 M3 மீண்டும் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன மேலும் M3 ஆனது தேர்ந்தெடுக்கப்பட்ட வழியில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இந்த M1 நீங்கள் செய்ய முயற்சிக்கும் எதையும் நிராகரித்தபோதுதான் எடுத்துக்காட்டாக நீங்கள் நகர்த்துவதற்கு ஒரு புதிய இருப்பிடத்தை தோராயமாகத் தேர்வுசெய்கிறீர்கள் ஆனால் ஏற்கனவே புதிய இருப்பிடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் கண்டறிந்துள்ளீர்கள் நீங்கள் நகர்த்த முடியாது பிறகு நீங்கள் M3 ஐ மட்டுமே முயற்சி செய்கிறீர்கள் இது பின்பற்றப்பட்ட ஒரு உத்தி எனவே சில எடுத்துக்காட்டுகள் இந்த எடுத்துக்காட்டுகள் நிலையான கலங்களைக் கொண்டுள்ளன M1 நகர்வு சொன்னால் எனவே நான் ஒரு தொகுதியை சீரற்ற முறையில் எடுத்துக்கொள்கிறேன் அதை ஒரு புதிய இடத்திற்கு நகர்த்துவேன் இந்த தொகுதி இங்கே நகர்த்தப்படும் என்று சொல்லலாம் இந்த M2 நான் சீரற்ற முறையில் இரண்டு தொகுதிகளை எடுக்க முடியும் என்று கூறுகிறது இதையும் சொல்லுங்கள் இடம் அனுமதித்தால் நான் அவற்றை பரிமாறிக்கொள்வேன் நான் இந்த தொகுதியை இங்கே கொண்டு வருவேன் இந்த தொகுதியை இங்கே நகர்த்துவேன் எம் 3 நான் சொன்னது போல் இது போன்ற ஒரு தொகுதி இருந்தால் நான் ஒரு கண்ணாடி படத்தை எடுத்துக்கொள்வேன் அதாவது 1 இடது 2 வலது இது 2 அல்லது 1 ஆக மாறும் அல்லது நான் அதை y திசையில் பிரதிபலிக்க முடியும் எனவே இந்த 3 4 3 4 ஆக இருக்கும் ஆனால் செங்குத்தாக அதன் நோக்குநிலை மாறும் எனவே இந்த பாணியில் தொகுதி சுழலும் என்று கிடைத்தது ஆனால் மீண்டும் நான் நிலையான கலத்திற்கு இந்த வகையான செங்குத்து சுழற்சிக்கு அர்த்தமில்லை என்று சொன்னேன் இந்த சுழற்சி இது புள் கஸ்டம் பாணி இடவமைவுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் இப்போது நகர்வுகளின் தேர்வு இதுபோன்று செய்யப்பட்டது முதலில் டிம்பர் வொல்ஃப் M1 மற்றும் M2 க்கு இடையில் நகர்த்தப்பட்டதைத் தேர்ந்தெடுத்தார் ஆனால் M1 இன் நிகழ்தகவு 80 சதவிகிதம் 4 ஆல் 5 எம் 2 இன் நிகழ்தகவு 20 சதவிகிதம் 1 ஆல் 5 ஆகும் இப்போது நான் முன்பு கூறியது போல் நீங்கள் M 1 ஐத் தேர்ந்தெடுத்தால் அது நிராகரிக்கப்பட்டால் அதாவது நீங்கள் அதை நகர்த்த முடியாது பின்னர் M3 வகை நகர்வு நிகழ்தகவு 0 1 10 சதவிகித நிகழ்தகவுடன் செய்யப்படுகிறது ஆனால் நீங்கள் நகர்வுகளைச் செய்யும்போது நீங்கள் பார்க்க விரும்பும் ஒன்று உள்ளது ஒரு தொகுதி எவ்வளவு தூரம் விதிக்க விரும்புகிறோம் இடம்பெயர முடியும் மற்றும் சிமுலேட் அண்ணேலிங் செயல்பாட்டின் பண்புகளை உருவகப்படுத்த நான் சொன்னது போல எந்த ஜோடி தொகுதிகளை பரிமாறிக்கொள்ள முடியும் ஆரம்பத்தில் நான் நிறைய நிலையற்ற தொகுதிகள் நீண்ட தூரத்திற்கு செல்ல அனுமதிக்கிறேன் ஆனால் நேரம் முன்னேறும்போது நான் அத்தகைய சீரற்ற அல்லது கடுமையானதை அனுமதிக்க மாட்டேன் நகர்கிறது அருகிலுள்ள தொகுதிகள் மட்டுமே இதைச் சுற்றி நகர முடியும் எனவே இங்கே நாம் ஒருவித ரங்கே லிமிடேர் பயன்படுத்துகிறோம் யோசனை இதுதான் ரங்கே லிமிடேர் என்பது ஒரு செவ்வக பகுதி போன்றது நீங்கள் ஒரு செவ்வக இடம் செவ்வக சாளரத்தை கற்பனை செய்வது போல எனவே ஆரம்பத்தில் நீங்கள் இந்த R உடன் தொடங்குகிறீர்கள் இது முழு தளவமைப்பு பகுதியையும் உள்ளடக்கியது அதாவது R க்குள் நகர்வுகள் எங்கு வேண்டுமானாலும் அனுமதிக்கப்படுகின்றன ஆனால் மறு செய்கைகள் முன்னேறும்போது R இன் இந்த அளவு சிறியதாக மாறும் எனவே ஒரு கட்டத்தில் உள்ள வரம்பு பொருந்தவில்லை அதாவது இந்த செவ்வகப் பகுதியால் சுட்டிக்காட்டப்பட்ட இந்த பிராந்தியத்திற்குள் நீங்கள் மட்டுமே செல்ல முடியும் அதையும் மீறி அல்ல எனவே வெப்பநிலை குறையும்போது சாளர அளவு சுருங்குகிறது எனவே இதுதான் யோசனை எனவே செலவு செயல்பாடு அதில் 3 கூறுகள் உள்ளன முதலாவது அனைத்து வலைகளின் மதிப்பிடப்பட்ட நீளத்தின் எடையுள்ள தொகை வலைகளின் விலையை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதை நாம் முன்பே பார்த்தோம் செலவு இரண்டு என்பது நீங்கள் இங்கு இல்லாத இடத்தில்தான் நீங்கள் உண்மையில் இது ஒன்றுடன் ஒன்று அனுமதிக்கவில்லை ஆனால் ஒன்றுடன் ஒன்று அனுமதிக்கப்படவில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே ஒன்றுடன் ஒன்று அனுமதிப்பதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்வீர்கள் தொகுதிகள் ஒன்றுடன் ஒன்று சேரக்கூடும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் ஒன்றுடன் ஒன்று சேர்ப்பதற்கான அபராதம் மிக அதிக செலவாகும் எனவே எங்கும் நீங்கள் செலவைக் குறைக்கும்போது ஒன்றுடன் ஒன்று வழக்குகள் தானாகவே அகற்றப்படும் எனவே செலவு இரண்டு என்பது ஒன்றுடன் ஒன்றுக்கான அபராதம் ஆகும் மேலும் செலவு 3 என்பது வெவ்வேறு நிலையான செல் வரிசைகளில் சீரற்ற நீளத்திற்கான அபராதம் ஆகும் ஏனென்றால் எல்லா வரிசைகளும் ஏறக்குறைய ஒரே அகலமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் வேறுபாடு இருந்தால் உங்களுக்கு ஒரு செலவு அபராதம் 3 எனவே இதை நான் குறிப்பிட்டுள்ளேன் செலவு செயல்பாட்டு செலவு 2 ஒன்றுடன் ஒன்று அபராதம் விதிக்கிறது மற்றும் இதேபோல் செலவு 3 வரிசைகளின் சமமற்ற நீளங்களுக்கு அபராதம் விதிக்கிறது எனவே சுருக்கமாக டிம்பர்வொல்ஃப் மிகவும் வெற்றிகரமான இடவமைப்பு கருவிகளில் ஒன்றாகும் இது நிலையான செல் அடிப்படை வடிவமைப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்டது ஆனால் இது சில மாற்றங்களுடன் முழு விருப்பம் போன்ற பிற வடிவமைப்பு பாணிகளுக்கும் பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த விரிவுரையின் முடிவில் எங்கள் அடுத்த சொற்பொழிவுகளில் இடவமைவுக்கான வேறு சில நுட்பங்கள் அல்லது வழிமுறைகளைப் பார்ப்போம்